ஒளிமின்னழுத்த அடிப்படையிலான பயன்பாடுகளில் பேட்டரிகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன மற்றும் பெரும்பாலான நேரங்களில் பேட்டரிகள் தனித்து இருப்பதில்லை பல பேட்டரிகள் தொடரில் அல்லது இணையாக இணைக்கப்படலாம் தொடரில் இணைக்கப்பட்ட பேட்டரிகள் முனைய மின்னழுத்தத்தை மேம்படுத்தவும் இணையாக இணைக்கப்பட்ட பேட்டரிகள் முனைய மின்னோட்டத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது பேட்டரிகளை தொடரில் கருத்தில் கொண்டு பிரச்சினைகள் என்ன என்பதைப் பார்க்கலாம் ஏனென்றால் ஒளிமின்னழுத்த அடிப்படையிலான பயன்பாடுகளில் தொடர்ச்சியாக அல்லது இணையாக இணைக்கப்பட்ட பேட்டரிகளை காணலாம் எனவே பேட்டரிகளின் தொகுப்பு இது போன்று தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் மற்றும் n எண்ணிக்கையிலான பேட்டரிகளில் ஒவ்வொரு பேட்டரியிலும் மின்னழுத்தம் VB1 VB2 VBn ஆக இருக்கும் மற்றும் முனைய மின்னழுத்தம் VT VB1 VB2 VBn ஆல் கொடுக்கப்படுகிறது இப்போது இந்த முனைய மின்னழுத்தத்தைக் கவனித்தால் இந்த முனைய மின்னழுத்தம் அதிகரித்துள்ளது எனவேஅதிகரித்த முனைய மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்க விரும்பினால் அதே சக்திக்கு சுமை அதிக முனைய மின்னழுத்தத்தைக் கோரும் பல பயன்பாடுகளில் மின்னோட்டம் குறைந்து அதன் மூலம் i2R இழப்புகள் குறைக்கப்படும் எனவே பல பயன்பாடுகளில் அமைப்புகள் அதிக முனைய மின்னழுத்தம் அல்லது DC பஸ்ஸைக் கொண்டிருக்க முயற்சிக்கும் எனவே பேட்டரிகளின் இந்த தொடர் இணைப்பு அந்த சூழ்நிலையில் முனைய மின்னழுத்தத்தை அதிகரிக்க உதவுகிறது இப்போது எல்லா பேட்டரிகளும் ஒரே மாதிரியாக இருந்தால் VB1 VB2 VBn அதாவது ஒவ்வொரு பேட்டரியும் ஒரே மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் மேலும் அதை VB என அழைக்கலாம் VT என்பது n மடங்கு VBக்கு சமமாக இருக்கும் பேட்டரிகள் ஒரே மாதிரியாகவும் ஒரே ஆலையில் இருந்து வந்த தொகுப்பாக இருந்தாலும் கூட VB1 VB2 க்கு சமமாக இருக்காது VBn க்கும் சமமாக இருக்காது அவை வித்தியாசமாக இருப்பதால் வித்தியாசமாக சார்ஜ் செய்யப்பட்டு மேலும் வித்தியாசமான முனைய மின்னழுத்தங்களைக் கொண்டிருக்கும் எனவே இதுபோன்ற நிலைமைகளின் கீழ் பேட்டரி திறனை மேம்படுத்துவதன் மூலம் சார்ஜ் சமநிலை மற்றும் அனைத்து பேட்டரிகளுக்கும் சம நிலையிலான சார்ஜை வைக்கலாம் எனவே நடைமுறையில் ஒவ்வொரு பேட்டரியும் வெவ்வேறு விகிதங்களில் சார்ஜ் செய்யப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்படும் எனவே VB1 VB2 மற்றும் மற்ற பேட்டரி மின்னழுத்தங்கள் சமமாக இருக்காது எனவே இந்த சார்ஜ் சமநிலையைச் செய்ய ஏதாவது தேவை அங்கு ஒவ்வொரு பேட்டரியும் தேவையான அளவு சார்ஜை பெறும் இதனால் மின்னழுத்தங்கள் சமநிலையில் மற்றும் சமமாக இருக்கும் இப்போது அது சில மின்னணுவியல் மூலம் மட்டுமே செய்யப்பட வேண்டும் எனவே நம்மிடம் சில எலக்ட்ரானிக் சிஸ்டம் இருப்பதால் இவ்வாறு பேட்டரிக்கு இடையிலான மின்னழுத்தங்களை உணரலாம் மற்றும் சார்ஜ் சமன்பாட்டு சுற்றை உருவாக்கலாம் எனவே இந்த பேட்டரி சமநிலை சுற்று அனைத்து பேட்டரிகளிடையேயும் சார்ஜ் விநியோகத்தை அனைத்து பேட்டரிகளுக்கும் சமமான சார்ஜை பெறும் வகையில் கவனித்துக்கொள்வதாக வைத்துக்கொள்ளலாம் மேலும் ஒவ்வொன்றுக்கும் பேட்டரி மின்னழுத்தம் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே அதுவே முக்கிய குறிக்கோள் ஆகும் எனவே தொடர் இணைப்பில் உள்ள அனைத்து பேட்டரிகளுக்கும் சமமான சார்ஜை விநியோகிப்பது அதாவது VB1 VB2 VBn VB என உருவாக்குவதே குறிக்கோளாகும் இந்த சார்ஜ் சமநிலை சுற்று முதன்மையான ஸ்விட்ச்டு மோடு DC DC மாற்றி ஆகும் மற்றும் இந்த சார்ஜ் சமநிலை சுற்றை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை பார்க்கலாம் ஒரு எளிய சார்ஜ் சமநிலை சுற்றை பற்றி பார்க்கலாம் எனவே இது போன்ற தொடர்களில் பேட்டரிகளின் தொகுப்பை வைத்திருக்கலாம் ஒவ்வொரு பேட்டரிகளுக்கு இடையே ஒரு மின்தடையை வைக்கலாம் இதனால் சுமார் 2 சுமை மின்னோட்டம் மின்தடை கிளை வழியாக பாய்கிறது இப்போது RRR என எல்லா மின்தடையையும் இப்படி சமமாக்கினால் அது ஒரு மின்தடை அட்டென்யூட்டர் கிளையை உருவாக்குகிறது எனவே இது ரெசிஸ்டிவ் அட்டென்யூட்டர் மற்றும் இது ஒரு நிலையான நிலையை தரையிறக்கும் ஒரு போக்குகளைக் கொண்டுள்ளது இது ஒவ்வொரு மின்தடையிலும் சமமான மின்னழுத்த மதிப்புகளை நோக்கிச் செல்ல முயற்சிக்கும் இருப்பினும் இந்த முறை மிகவும் சிதறடிக்கும் எனவே தோராயமாக VB2R ஆகும் ஒவ்வொரு மின்தடையும் சராசரியாக VB இன் மின்னழுத்தத்தைக் காண்கின்றன எனவே VB2 R என்பது ஒவ்வொரு மின்தடையிலும் மின்தடையினுள் சிதறடிக்கப்படும் சக்தியின் அளவு ஆகும் எனவே இது முதன்மை குறைபாடுகளில் ஒன்றாகும் மற்றபடி இது மிகவும் வலுவானது மற்றும் குறைந்த கூறு எண்ணிக்கையைக் கொண்டுள்ளது எனவே மிகவும் நம்பகமானது எனவே இது மிகக் குறைந்த மின்சுற்று என்றால் நீங்கள் இந்த முறையைப் பயன்படுத்தலாம் இல்லையெனில் அது உயர் மின்சுற்று என்றால் இந்த சிக்கலின் காரணமாக இயங்காது நிலையான ஸ்விட்ச்டு மோடு DC DC மாற்றிகளை அடிப்படையாகக் கொண்ட சார்ஜ் பம்ப் அடிப்படையிலான சார்ஜ் சமன்பாடு சுற்று பற்றி இப்போது விவாதிப்போம் எனவே எளிமையான மின்தடை மின்னழுத்த டிவைடரை விட செயல்திறன் மிகவும் சிறப்பாக இருக்கும் எனவே தொடரில் n பேட்டரிகளை எடுத்துக்கொள்வதை விட எளிமைக்காக தொடரில் இரண்டு பேட்டரிகளை கருத்தில் கொள்ளலாம் இப்போது இரண்டு பேட்டரிகள் தொடரில் இணைக்கப்படும் அதாவது VB1 மற்றும் VB2 இடது பக்கத்தில் பேட்டரி சார்ஜர்கள் இணைக்கப்பட்டுள்ளன அவை இந்த பேட்டரிகளை சார்ஜ் செய்யும் அல்லது இது நேரடியாக PV தொகுதி அல்லது PV வரிசைக்கு இணைக்கப்படலாம் இது நேரடியாக பேட்டரியை சார்ஜ் செய்யும் இப்போது இந்த இரண்டு பேட்டரிகள் சார்ஜை சமமாக பகிரவில்லை எனவே VB1 மற்றும் VB2 வேறுபட்டது ஆனால் உண்மையில் இறுதியாக அவை VB1 VB2 VB ஆக மாற வேண்டும் இப்போது சில சார்ஜ் சமநிலை சுற்றை வைக்கலாம் முதலில் VB1 ஐ கருத்தில் கொண்டு ஒரு எளிய பக் பூஸ்ட் மாற்றியை வைக்கலாம் இந்த டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருக்கும்போது VB1இலிருந்து சார்ஜை நீக்குகிறது இந்த டிரான்சிஸ்டர் இயங்கும் இடத்தில் VB1 இலிருந்து சார்ஜ் அகற்றப்பட்டு இண்டக்டரில் சேமிக்கப்படுகிறது பின்னர் இந்த சுவிட்ச் அணைக்கப்பட்டிருக்கும் போது இண்டக்டரில் சேமிக்கப்படும் சார்ஜ் இவ்வாறு பாய்கிறது பின்னர் இது இதன் மூலம் வர வேண்டும் எனவேநாம் இங்கே ஒரு பாதையை வழங்க வேண்டும் எனவே ஒரு இடையக மின்தேக்கியை இங்கே வைத்து இந்த சுற்றை இவ்வாறு முடிக்கலாம் எனவே இந்த டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருக்கும்போது VB1 லிருந்து சார்ஜ் எடுக்கப்பட்டு இவ்வாறு இண்டக்டரில் சேமிக்கப்படுகிறது இது அணைக்கப்படும்போது இண்டக்டர் மின்னோட்டம் தொடர்ந்து ஒரே திசையில் பாய்கிறது மற்றும் இவ்வாறு பாய்ந்து இந்த மின்தேக்கியை சார்ஜ் செய்கிறது மற்றும் டையோடு வழியாக மீண்டும் இண்டக்டர்க்குள் செல்லும் எனவே அது பாயும் போது இண்டக்டர் மற்ற குறைந்த பேட்டரிகள் வழியாகவும் மற்றும் நீர்த்தேக்க மின்தேக்கி வழியாகவும் கடந்து செல்வதைப் பார்க்கலாம் இது நீர்த்தேக்க மின்தேக்கி என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் சார்ஜ் பேட்டரி VB1 இல் இருந்து நீக்கப்பட்டு VB2 மற்றும் நீர்தேக்க மின்தேக்கிக்கு வழங்கப்படுகிறது இப்போது இரண்டாவது பேட்டரி VB2 ஐ கருத்தில் கொண்டு அதே பக் பூஸ்ட் மாற்றி சுற்றையும் இவ்வாறு வைக்கலாம் எனவே இந்த டிரான்சிஸ்டர் எப்போது இயக்கத்தில் உள்ளது என்பதை கவனிக்கவும் VB2 முனைய மின்னழுத்தத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருப்பதைக் கண்டறிந்தால் நாம் முனைய மின்னழுத்தத்தை உணர வேண்டும் மற்றும் VB2 முனைய மின்னழுத்தத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருந்தால் இது அதிக சார்ஜ் எடுத்துக்கொள்கிறது என்பதை அறியலாம் இந்த டிரான்சிஸ்டரை இயக்கி இதை சார்ஜில் இருந்து அகற்றி இண்டக்டரில் சேமிக்கலாம் TOFF காலகட்டத்தில் 1 d இன் போது இந்த டிரான்சிஸ்டரை அணைக்கும்போது இண்டக்டர் மின்னோட்டம் இவ்வாறு தொடர்ந்து பாயும் அது இந்த நீர்த்தேக்க மின்தேக்கியை சார்ஜ் செய்து பின்னர் திரும்பி வந்து சுற்றை முடிக்கும் எனவே இந்த வழியில் தனித்தனியாக ஒவ்வொரு பேட்டரியிலும் இது போன்ற ஒரு சார்ஜ் சமநிலை சுற்று உள்ளது இது ஒரு பக் பூஸ்ட் மாற்றி போன்ற ஒரு DC DC மாற்றி அங்கு சார்ஜ் அகற்றப்பட்டு மற்ற பேட்டரிகளில் வைக்கப்படலாம் மற்றும் கீழ் பேட்டரிகளில் இருந்து சார்ஜ் அகற்றப்பட முடியும் மேலும் அதை நீர்த்தேக்கத்தில் வைக்கவும் ஆனால் கீழ் பேட்டரியிலிருந்து சார்ஜ் அகற்றப்பட்டால் அது நீர்த்தேக்கத்திற்குள் செல்ல முடியும் அதை எப்படி மேல் பேட்டரியில் வைக்கலாம் எனவே சார்ஜ் பம்ப் தேவைப்படுகிறது எனவே நீர்த்தேக்கத்தில் எது இருந்தாலும் அதை மேலே பம்ப் செய்து அதை இங்கே அனுப்பலாம் எனவே இந்த சார்ஜ் பம்பை எவ்வாறு உருவாக்கலாம் என்று பார்ப்போம் இப்போது இந்த நேர்மறை மற்றும் எதிர்மறையை கவனத்தில் கொண்டு இங்கே ஒரு பக் பூஸ்ட் மாற்றியை உருவாக்குவோம் எனவே நம்மிடம் இது போன்ற டிரான்சிஸ்டர் மற்றும் இண்டக்டர் உள்ளது இந்த மின்தேக்கியின் நேர்மறை முனையானது இந்த பூஸ்ட் டிரான்சிஸ்டர் உடனும் இண்டக்டர் உடனும் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் டையோடு முனையத்திற்கு செல்கிறது மேலும் பேட்டரி செட் டெர்மினல்களின் நேர்மறைக்கு செல்கிறது எனவே இந்த டையோடை இவ்வாறு இணைக்கலாம் எனவே இப்போது இந்த செயல்பாட்டை தனித்தனியாகக் காணலாம் இந்த மின்தேக்கியின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை விட அதிகமாக இருக்கும் போது இதை சுவிட்ச் செய்து இண்டக்டரில் சார்ஜ் சேமிக்கப்படுகிறது இது அணைக்கப்படும்போது சார்ஜ் பம்ப் ஆகி பேட்டரி செட் டெர்மினல்களின் நேர்மறைக்கு செல்கிறது மற்றும் இந்த வழியில் அது மீண்டும் கீழே இறங்கத் தொடங்குகிறது இதனால் நிலையான நிலையில் பேட்டரிகளின் சார்ஜ் சமமாகிவிடும் ஏனெனில் இது ஒரு மூடிய வளைய கட்டுப்பாட்டு அமைப்பில் உள்ளது ஒவ்வொரு பேட்டரியின் மின்னழுத்தமும்முனைய மின்னழுத்தமும் உணரப்படுகிறது மற்றும் முனையத்தைப் பொறுத்து ஒவ்வொரு பேட்டரி மின்னழுத்தத்தையும் சரிபார்க்கலாம் எனவே n பேட்டரிகள் இருந்தால் முனைய மின்னழுத்தம் n ஆல் வகுக்கப்படுவது ஒவ்வொரு பேட்டரி மின்னழுத்தமாகவும் இருக்க வேண்டும் பேட்டரி மின்னழுத்தம் அதை விட அதிகமாக இருந்தால் அதிலிருந்து சார்ஜ் நீக்கப்படும் எனவே இந்த டிரான்சிஸ்டர்களை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படும் எளிய கருத்து இதுதான் எனவே பேட்டரி மின்னழுத்தம் n ஆல் வகுக்கப்படும் முனைய மின்னழுத்தத்தை விட அதிகமாகும் போதெல்லாம் இந்த டிரான்சிஸ்டர் இயக்குவதற்கு மாற்றப்படுகிறது ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் இது போன்றது இந்த மூன்று BJTகளுக்கான அடிப்படை இயக்கி சிக்னல்களை எவ்வாறு வழங்கலாம் என பார்ப்போம் நிச்சயமாக BJT களை எங்கு பயன்படுத்தினாலும் எப்போதும் MOSFET கள் அல்லது IGBT களைப் பயன்படுத்தலாம் என்பதை எப்போதும் கவனியுங்கள் இப்போது இதை முனைய மின்னழுத்தம் VT என்று அழைப்போம் மற்றும் VT 1 n என்ற ஆதாயம் வழியாக சென்று VT n என்ற வெளியீட்டை வழங்குகிறது எனவே n என்பது தொடரில் இணைக்கப்பட்ட பேட்டரிகளின் எண்ணிக்கை ஆகும் எனவே இந்த விஷயத்தில் n என்பது இரண்டு அதாவது தொடரில் இரண்டு பேட்டரிகள் இணைக்கப்பட்டுள்ளன எனவே VT 12 வழியாக செல்கிறது மற்றும் வெளியீடு VT 2 ஆக இருக்கும் இப்போது இது ஒரு ஒப்பீட்டாளருடன் ஒப்பிடப்படுகிறது எனவே உள்ளீடுகளில் ஒன்று VB1 ஆகும் இது முனையத்துடன் VT n அல்லது VT 2 இங்கே முனையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் மற்றொரு பேட்டரிக்காக இணைக்கலாம் எனவே இதை VB2 மற்றும் VBn என்று சொல்லலாம் இரண்டும் ஒரே மாதிரியாக இணைக்கப்பட்டுள்ளன VTn அதாவது இந்த வழக்கில் VT2 முதல் ஒப்பீட்டாளரின் - முனையத்துடனும் மற்ற ஒப்பீட்டாளரின் - முனையத்துடனும் இணைக்கப்பட்டுள்ளது உணரப்பட்ட பேட்டரி மின்னழுத்தமான VB1 மற்றும் Vb2 முனையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே பேட்டரி மின்னழுத்த சென்சார் தேவைப்படுகிறது இங்கே VB2 மற்றும் VB1 ஐ பெற வேறுபட்ட பெருக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒப்பீட்டாளர்களின் வெளியீடு 2 AND கேட்களுக்கு வழங்கப்படுகிறது எனவே ஒப்பீட்டாளர் 1 ஆனது கேட் முனையங்களில் ஒன்றிற்கும் ஒப்பீட்டாளர் 2 ஆனது மற்றுமொரு கேட் முனையங்களில் ஒன்றிற்கும் வழங்கப்படுகிறது மற்ற முனையத்திற்கு ஒரு கடிகாரம் வழங்கப்படுகிறது எனவே இந்த AND கேட் ஒரு கேட்டிங் பிளாக் போல செயல்படுகிறது எனவே இந்த கடிகாரம் ஒரு குறிப்பிட்ட கடமை சுழற்சியின் துடிப்புகளை தொடர்ந்து இவ்வாறு உருவாக்கி வருகிறது VB1 VT n அல்லது VT2 ஆக இருக்கும்போது இது அதிகமாக இருக்கும் எனவே இது உயர்ந்தால் இந்த உள்ளீடு இயக்கப்பட்டு கடிகாரம் கடந்து சென்று இந்த டிரான்சிஸ்டருக்கு வழங்கப்படுகிறது எனவே இந்த டிரான்சிஸ்டர் இந்த அதிர்வெண்ணில் கடிகாரம் செய்யப்படும் மேலும் இந்த ஒப்பீட்டாளர் ஒரு கேட்டிங் அல்லது செயல்படுத்தும் சிக்னலாக செயல்படுகிறது இப்போது இது குறைவாக இருக்கும்போது கடிகாரம் இருந்தாலும் இது குறைவாகவே செல்லும் மேலும் பேட்டரி மின்னழுத்தம் VTn ஐ விட குறைவாக இருக்கும்போது இது அணைக்கப்படும் அதேபோல் பேட்டரி 2 VTn ஐ விட அதிகமாக செல்லும் போதெல்லாம் இந்த AND கேட் செயல்படுத்தப்படுகிறது மேலும் இந்த டிரான்சிஸ்டருக்கு துடிப்புகள் அனுப்பப்படும் இப்போது இந்த நீர்த்தேக்க மின்தேக்கி மற்றும் பூஸ்ட் சார்ஜ் பம்பிற்காக இதை நாம் CR எனவும் இந்த திசையில் அளவிடப்பட்ட மின்னழுத்தம் VCR எனவும் அழைக்கலாம் இங்கே ஒரு ஒப்பிட்டாளரை பயன்படுத்தலாம் அங்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை இவ்வாறு இருக்கும் எதிர்மறையில் VCRக்கான VCRSet மதிப்பை பயன்படுத்தலாம் சார்ஜை பம்ப் செய்ய தேவையான சில மின்னழுத்தத்திற்கு அப்பால் உள்ள குறிப்பு மதிப்பு அதாவது அந்த அளவிடப்பட்ட மதிப்பானது வேறுபட்ட பெருக்கிகளிலிருந்து பெறப்பட்ட VCR க்கு இடையிலான மின்னழுத்தம் ஆகும் மற்றும் இது AND கேட் வழியாக சென்று கேட்டிங் சிக்னலாக செயல்படுகிறது மற்றும் கடிகாரம் ஒரு AND கேட்டின் மற்ற உள்ளீடு வழியாக அனுப்பப்படும் AND கேட்டின் வெளியீடு இந்த BJTக்கு கொடுக்கப்பட்டு BJTயை இயக்குகிறது மற்றும் சார்ஜ் பம்பாக செயல்படுகிறது எனவே இந்த வழியில் இந்த சார்ஜ் பம்ப் அடிப்படையிலான சமன்பாடு சுற்று செயல்படுகிறது இதே சுற்றில் எத்தனை பேட்டரிகளையும் தொடர் இணைப்பாக இணைக்க முடியும் எனவே இது மிகவும் அதிக சக்தி நிலைக்கு சார்ஜ் சமநிலை செய்வதற்கான மிகச் சிறந்த வழியாகும்